வணக்கம் நண்பர்களே இந்த வாரத்தின் மூன்றாவது விரிவுரைக்கு வருக இங்கு தூய பொருட்களின் பண்புகள் என்ற தலைப்பை முடிக்க நாம் பார்க்கிறோம் கடந்த இரண்டு விரிவுரைகளில் தூய்மையான பொருளின் வரையறையுடன் நாம் தொடங்கினோம் இப்போது தூய்மையான பொருள் என்ற வார்த்தையின் மூலம் நாம் உண்மையில் நம் ஆர்வத்தின் களம் முழுவதும் ஒரே மாதிரியான வேதியியல் கலவையைக் கொண்ட ஒரு பொருளைப் பற்றி பேசுகிறோம் என்பதை அறிவோம் பின்னர் தூய்மையான பொருளின் வெவ்வேறு குணாதிசயங்களைப் பற்றி விவாதித்தோம் குறிப்பாக நிலையின் மாற்ற செயல்முறைகளுக்கு பொருத்தமாக இப்போது முதன்மையாக ஒரு பொருள் மூன்று வகையான நிலையின் ங்களைக் கொண்டிருக்கலாம் திட திரவ மற்றும் வாயு இருப்பினும் வெப்ப மற்றும் திரவத் தொழில்கள் தொடர்பாக திரவத்திலிருந்து வாயு அல்லது வாயு முதல் திரவ நிலையின் மாற்றத்திற்கு மிகவும் பொருத்தமானது ஆகையால் பல்வேறு சாத்தியமான நிலையின் ங்கள் பல்வேறு வகையான உடல் நிலைகள் பற்றி நாம் விவாதித்தோம் அவை ஒரு திரவத்திலிருந்து நீராவி அல்லது நீராவி திரவ நிலையின் மாற்றத்துடன் அடையாளம் காண முடியும் இதன் மூலம் முதன்மையாக மூன்று வெவ்வேறு ஆட்சிகளை அடையாளம் காணுதல் ஒரு சுருக்க திரவ ஆட்சி ஒரு சூப்பர் சூடான நீராவி ஆட்சி மற்றும் ஒரு திரவ நீராவி கலவை ஆட்சி முந்தைய விரிவுரையில் ஒவ்வொரு மூன்று ஆட்சிகளுடனும் தொடர்புடைய பண்புகளை அடையாளம் காண அல்லது கணக்கிட வெப்ப இயக்கவியல் அட்டவணை பயன்படுத்துவது பற்றி விவாதித்தோம் ஒரு பொருளை அல்லது ஒரு வடிவத்தை எந்த வகையான ஆட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதை நாம் எவ்வாறு அறிவோம் அதன் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை அல்லது வேறு எந்த தொடர்புடைய பண்புகள் அல்லது நிலையின் விதியின் படி இரண்டு சுயாதீனமான தீவிர பண்புகளில் ஏதேனும் ஒன்றை நாம் அறிந்திருந்தால் இந்த இரண்டு பண்பு மதிப்புகளைப் பயன்படுத்துவதன் மூலமும் பண்பு அட்டவணைகளுடன் இணைந்து ஆட்சியை எவ்வாறு அடையாளம் காணலாம் நீங்கள் ஆட்சியை அடையாளம் கண்டவுடன் நாம் விரிவாக விவாதித்த அட்டவணையைப் பயன்படுத்தி பண்புகளின் மதிப்புகளை எவ்வாறு பெறலாம் அதிலுள்ள எண்ணியல் சிக்கல்களையும் நாம் தீர்த்துள்ளோம் இந்த திரவ நீராவி நிலையின் மாற்றம் தொடர்பாக இரண்டு மிக முக்கியமான வடிவ புள்ளிகளைப் பற்றியும் பேசினோம் ஒன்று ஒரு முக்கியமான புள்ளியாகும் இது நீராவி நிலையின் மின்தேக்கி மற்றும் ஒடுக்க முடியாத நிலையின் ங்களுக்கு இடையில் ஒருவித வேறுபாடாக செயல்படுகிறது அதேசமயம் மூன்று நிலையின் ங்களும் ஒருவருக்கொருவர் சமநிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையைக் குறிக்கும் மும்மடங்கு புள்ளியைப் பற்றியும் பேசினோம் இன்று தொடங்குவதற்கு நாம் மீண்டும் மற்றொரு எண்ணியல் சிக்கலைத் தீர்ப்போம் முந்தைய சொற்பொழிவில் சிலவற்றை நாம் ஏற்கனவே தீர்த்து வைத்துள்ளோம் ஆனால் இன்னொன்றைத் தீர்க்க விரும்புகிறேன் இது மிகவும் சம்பந்தப்பட்ட ஒன்றாகும் குறிப்பாக ஆற்றலின் கருத்தை உள்ளடக்கியது முதல் தொகுதியின் போது வெப்ப இயக்கவியல் கோட்பாடுகளின் மதிப்பாய்வின் போது தூய்மையான பொருளை உள்ளடக்கிய எஸ்ர்ஜி தொடர்பான எந்தவொரு பிரச்சினையையும் நாம் தீர்க்கவில்லை எனவே இதை செய்ய விரும்புகிறேன் இது வழக்கம் போல் வெவ்வேறு வகையான பண்பு அட்டவணைகளைப் பயன்படுத்துவதையும் காண்பிக்கும் எனவே சிக்கலை கவனமாகப் படியுங்கள் 0 05 கிலோ நீராவி கொண்ட பிஸ்டன் சிலிண்டர் சாதனத்தைப் பற்றி இங்கே பேசுகிறோம் இப்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சொல் நாம் நீராவி என்ற வார்த்தையைப் பயன்படுத்துகிறோம் இது திரவ நிலையை அல்லது நீராவி நிலையை குறிக்கலாம் இதேபோல் நீர் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் அது திரவ நிலை அல்லது நீராவி நிலையை குறிக்கலாம் பொதுவாக நீராவி என்ற சொல் உறவில் பயன்படுத்தப்படுகிறது என்பது வெப்பமான நீராவி ஆனால் அவசியமாகவும் இதேபோல் அல்ல நாம் தண்ணீரைப் பயன்படுத்தினால் அது திரவமானது என்று அர்த்தமல்ல இது நீராவி நிலையின் மாகவும் இருக்கலாம் ஏனெனில் வேதியியல் கலவை H2O மட்டுமே இப்போது இங்கே ஆரம்ப நிலை 1 MPa மற்றும் 300 0C ஆகும் எனவே சுருக்கமாகக் கூறுவோம் P1 1 MPa T1 300 0C வெறுமனே நீங்கள் இதை SI அலகுகளாக மாற்ற விரும்புகிறீர்கள் ஆனால் பெரும்பாலான வெப்ப இயக்க அட்டவணைகள் உண்மையில் செல்சியஸின் அடிப்படையில் வெப்பநிலையை பட்டியலிடுகின்றன எனவே இந்த 300 0C உடன் நாம் ஒட்டிக்கொள்ளலாம் நீராவி இப்போது 200 kPa மற்றும் 150 0C இன் இறுதி நிலைக்கு விரிவடைகிறது எனவே உங்கள் நிலை 2 இதில் அடங்கும் P2 200 kPa இந்த அலகு பற்றி நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் முதல் வழக்கில் இது மெகா பாஸ்கல் இரண்டாவது விஷயத்தில் அது கிலோ பாஸ்கல் T2 150 0C 2 kJ என மதிப்பிடப்பட்ட செயல்பாட்டின் போது சுற்றியுள்ள வெப்ப இழப்பு எனவே நீராவி நிலை 1 முதல் நிலை 2 வரை விரிவடைந்து வருவதால் 2 kJ வெப்பம் இழக்கப்படுகிறது அல்லது அமைப்பிலிருந்து சுற்றுப்புறங்களுக்கு மாற்றப்படுகிறது 100 kPa மற்றும் 25 0C இன் சுற்றுப்புறத்தைக் கருத்தில் கொண்டு செயல்பாட்டின் போது ஏற்படும் அழிவைத் தீர்மானிக்கவும் எனவே செயல்பாட்டின் போது இவை உங்கள் குறிப்பு நிலையாக உள்ளன 100 kPa மற்றும் 25 0C ஆனால் குறிப்பு நிலைக்குச் செல்வதற்கு முன் 2 வடிவங்களைப் பார்ப்போம் வடிவம் 1 1 MPa மற்றும் 300 0C ஆகும் இப்போது இது எந்த ஆட்சியை திரவ அல்லது சூப்பர் ஹீட் நீராவி அல்லது ஒரு கலவையை சுருக்க வேண்டும் இந்த இரண்டு மதிப்புகளைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் அடையாளம் காண முடியும் இப்போது அதை எப்படி செய்வது இது உங்களுக்குத் தெரியும் 1 MPa க்கான அழுத்தத்தை நாம் சரிசெய்தால் அதனுடன் தொடர்புடைய வெப்பநிலையை நாம் அடையாளம் காண வேண்டும் எனவே 1 MPa உடன் தொடர்புடைய சூப்பர்ஹீட் நீராவி அட்டவணையின் பார்வை இங்கே உள்ளது மேலும் அதனுடன் தொடர்புடைய செறிவு வெப்பநிலை 179 0C அல்லது 179 80 0C ஆக இருப்பதைக் காணலாம் T1 Tsat எனவே உங்கள் T1 Tsat விட பெரியது P1 உடன் தொடர்புடையது அதாவது சூப்பர் ஹீட் எனவே நாம் சூப்பர் ஹீட் நீராவியைக் கையாளுகிறோம் எனவே நீங்கள் சூப்பர்ஹீட் நீராவி அட்டவணையைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது 1 MPa க்கான அட்டவணை மற்றும் வெப்பநிலை 300 0C ஆகும் எனவே இதுதான் நாம் பேசும் தொகுதி இங்கே நிச்சயமாக தலைப்புகள் இல்லை ஆனால் நான் தலைப்பை சுருக்கமாகக் கூறலாம் இங்கே இது செல்சியஸில் வெப்பநிலை இது உங்கள் குறிப்பிட்ட தொகுதி இது உள் ஆற்றல் இது என்டல்பி இது என்ட்ரோபி அல்லது குறிப்பிட்ட என்டல்பி மற்றும் குறிப்பிட்ட என்ட்ரோபி ஆகும் இங்கே எல்லாம் u மற்றும் h ஆகியவை kJ இல் உள்ளன s kJkgK இல் உள்ளன மற்றும் குறிப்பிட்ட அளவு v என்பது அடிப்படை SI அலகு m3kg இல் உள்ளது எனவே இங்கே நீங்கள் தொடர்புடைய அனைத்து பண்பு மதிப்புகளையும் வடிவ 1 இல் வைத்திருக்கிறீர்கள் v1 u1 h1 s1 நீங்கள் இங்கிருந்து கவனிக்கக்கூடியவை எனவே நம்மிடம் v1 u1 h1 மற்றும் s1 உள்ளன இதேபோல் வடிவ 2 க்கும் இது உங்கள் வடிவம் 2 200 kPa மற்றும் 150 0C எனவே நீராவி என்ற வார்த்தையின் பயன்பாட்டிலிருந்து முதல் சந்தர்ப்பத்தில் நாம் இன்னும் ஒரு சூப்பர் சூடான நீராவி அல்லது மிகவும் நிறைவுற்ற நீராவி பற்றி பேசுகிறோம் என்பதை இங்கே அடையாளம் காணலாம் ஆனால் இரண்டாம் நிலையின் மாக நாம் இதைப் பற்றி எதுவும் செய்யவில்லை மேலும் செயல்முறையின் தன்மை குறித்து எதுவும் கொடுக்கப்படவில்லை எனவே 200 kPa மற்றும் அதனுடன் தொடர்புடைய செறிவு வெப்பநிலையை சரிபார்க்கலாம் எனவே 200 kPa அல்லது 0 2 MPa உடன் செறிவு வெப்பநிலை 120 21 0C ஆகும் எனவே உங்கள் T2 மீண்டும் P2 உடன் தொடர்புடைய செறிவு வெப்பநிலையை விட அதிகமாக உள்ளது எனவே தற்செயலாக இந்த நிலையின் ம் 2 வடிவ புள்ளி 2 இல் கூட ஒரு சூப்பர் ஹீட் ஆகும் எனவே 0 2 MPa அல்லது 200 kPa 150 0C எனவே நாம் பேசும் தரவு செட் இதுவே ஆகும் எனவே இங்கிருந்து நீங்கள் வடிவ 2 க்கான அனைத்து பண்புகளையும் பெறலாம் எனவே நம்மிடம் v2 u2 h2 மற்றும் s2 உள்ளன அனைத்தும் நமக்குத் தெரியும் மேலும் நீராவியின் நிறை 0 05 கிலோ மற்றும் கேள்வியில் பயன்படுத்தப்படும் மொழியிலிருந்து நாம் உண்மையில் ஒரு மூடிய அமைப்பைக் கையாளுகிறோம் என்று எளிதாகக் கூறலாம் இதனால் நிறை மாறாமல் இருக்கும் எனவே இப்போது நாம் சுற்றியுள்ளதைப் பார்க்க வேண்டும் இது 100 kPa மற்றும் 25 0C ஆகும் சுற்றியுள்ள கணக்கீடுகள் கையாளும் போது சுற்றியுள்ளவை பொதுவாக வேறு வடிவமாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றன எனவே இதை நாம் அடையாளம் காணலாம் P0 100 kPa T0 25 0C இப்போது இது எந்த வடிவத்தைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட நிலையில் உங்கள் தண்ணீரை நீங்கள் வைத்திருந்தால் அவை எந்த வடிவத்தைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் 100 kPa என்பது வளிமண்டல அழுத்தம் மிகவும் நெருக்கமாக உள்ளது வளிமண்டல அழுத்தம் 101 3 kPa ஆகும் எனவே 100 kPa இந்த தொடர்புடைய செறிவு வெப்பநிலை நிச்சயமாக உங்களுக்கு 25 0C ஐ விட அதிகமாக இருக்கும் என்று எளிதாகக் கூறலாம் உண்மையில் இந்த P0 உடன் தொடர்புடைய செறிவு வெப்பநிலை Tsat தோராயமாக 99 61 0C க்கு சமம் இது இந்த T0 ஐ விட அதிகமாகும் எனவே இது எந்த வடிவத்தைச் சேர்ந்தது இங்கே வெப்பநிலை அழுத்தத்துடன் தொடர்புடைய செறிவு வெப்பநிலையை விட குறைவாக உள்ளது எனவே நீங்கள் சுருக்கப்பட்ட திரவத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் எனவே சுருக்கப்பட்ட திரவ நிலைக்கு ஒத்த தொடர்புடைய எல்லா பண்புகளையும் நாம் பெறலாம் u0 ufT0 v0 vfT0 இதேபோல் நாம் h0 மற்றும் s0 ஐயும் பெறலாம் எனவே அனைத்து பண்புக்கள் வடிவ 1 இல் உள்ள பண்பு மதிப்பு வடிவ 2 இல் உள்ள பண்பு மதிப்பு மற்றும் 100 kPa மற்றும் 25 0C இன் குறிப்பு நிலைக்கு ஒத்த பண்பு மதிப்பு ஆகியவற்றை நாம் இப்போது அறிவோம் இப்போது செயல்பாட்டின் போது அழிக்கப்பட்ட எஸ்ர்ஜியை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இப்போது வடிவ 1 உடன் தொடர்புடைய எஸ்ர்ஜி எவ்வளவு இருக்கும் நீங்கள் அதை எளிதாக கணக்கிடலாம் எங்கே X1 வடிவ 1 இன் மொத்த எஸ்ர்ஜிக்கு சொந்தமானது உறவை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் இல்லையெனில் எங்கள் தொகுதி 1 இன் முதல் வாரத்தை நீங்கள் குறிப்பிடலாம் தொகுதி 1 இன் நான்காவது விரிவுரை அல்லது நீங்கள் பாடப்புத்தகத்தைக் குறிப்பிடலாம் இங்கே நாம் ஒரு மூடிய அமைப்பு பற்றி பேசுகிறோம் உங்களிடம் அனைத்து பண்பு மதிப்புகளும் உள்ளன அதாவது வடிவ 1 மற்றும் வடிவ 2 க்கு நான் ஏற்கனவே வடிவத்திற்கான அட்டவணையைக் காட்டியுள்ளேன் குறிப்பு நிலைக்கு நீங்கள் எந்த நிலையான தரவு தளத்திலிருந்தும் அதைப் பெறலாம் நீங்கள் கணக்கீடு செய்தால் உங்கள் X1 தோராயமாக 35 kJ அதனால் இதேபோல் X2 எவ்வளவு இருக்கும் உங்கள் X2 மீண்டும் வெகுஜனமாக இருக்கும் இது வடிவத்திற்கான எஸ்ர்ஜியை நாம் கணக்கிட முடியும் வடிவ 1 க்கு உண்மையில் நாம் சந்தாவை வைக்க வேண்டும் v1 u1 மற்றும் s1 இதேபோல் வடிவ 2 க்கு இது பின்வருமாறு அது 25 4 kJ க்கு சமமாக இருக்கும் அதனால் எனவே ΔX செயல்பாட்டின் மீது கணினியின் எஸ்ர்ஜியின் மாற்றம் இதற்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே ஒரு அமைப்பின் எஸ்ர்ஜி செயல்பாட்டின் போது குறைகிறது ஆனால் நாம் பேசுவது எஸ்ர்ஜி அழிவைப் பற்றியது ஆனால் எஸ்ர்ஜி குறைவது அல்ல இப்போது அழிவு அழிவைப் பெறுவதற்கு செயல்பாட்டின் போது அமைப்பால் செய்யப்பட்ட மொத்த வேலைகளின் எண்ணிக்கையை நாம் கணக்கிட வேண்டும் இப்போது அமைப்பால் செய்யப்பட்ட பணிகள் எவ்வளவு அதை எவ்வாறு கணக்கிட முடியும் நமக்குத் தெரியும் வடிவ 1 மற்றும் 2 பற்றிய தகவல்கள் நம்மிடம் உள்ளன மேலும் வெப்பப் பரிமாற்றம் பற்றியும் உங்களுக்குத் தெரியும் பின்னர் வெப்ப இயக்கவியலின் முதல் விதியைப் பயன்படுத்தலாம் அதாவது எந்தவொரு பொது அமைப்பிற்கும் பொதுவான மூடிய அமைப்பு எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சுற்றியுள்ளவர்களுக்கு வெப்பம் இழக்கப்படுகிறது அல்லது நாம் எழுதலாம் 1Q2 − 1W2 m u2 − u1 ஒரு நிலையான அமைப்பு என்று கருதி அமைப்பின் இயக்கவியல் மற்றும் ஆற்றல் ஆற்றலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை எனவே இது ஒரு நிலையான ஒன்றாக நாம் கருதுகிறோம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் 1Q2 எவ்வளவு 2 kJ ஆனால் அது எதிர்மறையானது ஏனெனில் வெப்பம் சுற்றுப்புறங்களுக்கு இழக்கப்படுகிறது அதனால் − 2×103 − 1W2 0 05 × u2 − u1 அதிலிருந்து நீங்கள் கணக்கீடு செய்தால் செயல்பாட்டின் போது உங்கள் Wout வரும் Wout 8 8 kJ எனவே இது அமைப்பால் உருவாக்கப்பட்ட வேலை எங்கள் நிலையான மரபுகளுடன் ஒட்டிக்கொள்வோம் எனவே செயல்பாட்டின் போது Wout 8 8 kJ என்பது செயல்பாட்டின் போது உற்பத்தி செய்யப்படும் எஸ்ர்ஜி இப்போது தொடர்புடைய பயனுள்ள வேலை வெளியீடு எவ்வளவு ஏனென்றால் சுற்றியுள்ளவர்களுக்கு ஏதேனும் இழப்பு ஏற்படும் அமைப்பு விரிவடைகிறது தொகுதியில் மாற்றம் உள்ளது எனவே சுற்றியுள்ள வேலைகளில் ஓரளவு இருக்கும் எனவே பயனுள்ள வேலை Wu க்கு சமமாக இருக்கும் Wu 1W2 − Wsurr 1W2 − P0 m v2 − v1 5 3 kJ எனவே இது அமைப்பிலிருந்து நீங்கள் பெறும் ஒரு பயனுள்ள வேலை இந்த செயல்பாட்டில் இவை எஸ்ர்ஜி மதிப்புகள் இது உங்கள் ஆரம்ப எஸ்ர்ஜி ஆகும் இது கணினி தக்கவைத்துக்கொண்டிருக்கும் இறுதிப் பயிற்சியாகும் மேலும் செயல்பாட்டில் இது நீங்கள் பெறும் பயனுள்ள வேலை வெளியீட்டின் அளவு பின்னர் எஸ்ர்ஜி அழிவு எவ்வளவு நீங்கள் இப்போது ஒரு சமநிலை சமன்பாட்டை எழுதினால் நாம் எப்போதும் எழுதலாம் இந்த குறிப்பிட்ட வழக்கைப் போல நிலையான நிலையில் உள்ள ஒரு அமைப்புக்கு எங்கே Xin என்பது Exergy in Xout exergy அவுட் Xdes எஸ்ர்ஜி அழிக்கப்படுகிறது இதற்கு மைனஸ் அடையாளம் உள்ளது ஏனெனில் எஸ்ர்ஜி எப்போதும் அழிக்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் எழுதலாம் நீங்கள் எண்களை இங்கே வைக்கலாம் இது வர வேண்டும் 4 3 kJ எனவே இந்த குறிப்பிட்ட செயல்முறைக்கு நாம் பெறும் இறுதி அழிவு அழிவு இதுவாகும் உண்மையில் இந்த சிக்கலை என்ட்ரோபி என்ற கருத்தைப் பயன்படுத்தி நாம் தீர்க்க முடியும் ஏனென்றால் அது நமக்குத் தெரியும் Exergy destruction T0 × entropy generation நாம் அந்த வழியைக் கணக்கிட விரும்பினால் உங்கள் உழைப்பு அழிவு எங்கே s2 − s1 என்பது அமைப்பின் என்ட்ரோபியின் மாற்றம் 1Q2 என்பது T0 ஆல் சுற்றியுள்ள வெப்ப இழப்பு ஆகும் நீங்கள் எண்களை வைத்தால் மீண்டும் இதுவும் உங்களுக்குக் கொடுக்க வேண்டும் 4 3 kJ அடிப்படையில் இந்த அணுகுமுறையைப் பின்பற்றி அல்லது இந்த அணுகுமுறையைப் பின்பற்றுவதை நாம் தீர்க்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது எனவே இது ஒரு நல்ல பிரச்சினையாகும் அங்கு நாம் பேசிய வெப்ப இயக்கவியல் பற்றிய அனைத்து கருத்துக்களும் என்ட்ரோபி தலைமுறையின் கருத்து எஸ்ர்ஜியின் கருத்து மற்றும் வெப்ப இயக்கவியல் அட்டவணை அட்டவணைகளின் பயன்பாடு ஆகியவை பயன்படுத்தப்பட்டுள்ளன இப்போது நான் இங்கே வலியுறுத்த விரும்பும் இரண்டு புள்ளிகள் உள்ளன புள்ளி எண் 1 நீங்கள் இரண்டு வெவ்வேறு தரவு அட்டவணைகளை ஒப்பிட்டுப் பார்க்க முயற்சி செய்யலாம் அல்லது இரண்டு வெவ்வேறு மூலங்களிலிருந்து எடுக்கப்பட்ட அதே தரவு அட்டவணையை நான் சொல்ல வேண்டும் எப்போதாவது சில வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் காணலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகளில் இந்த மதிப்புகள் அனைத்தும் இதில் சிறிய வேறுபாடுகள் இருக்கலாம் இதற்கான காரணம் உண்மையில் இந்த மதிப்புகளைக் கணக்கிடுவதே சில குறிப்புகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் தெர்மோடைனமிக் பண்பு உறவுகளை நாம் உருவாக்கும் இரண்டாவது தொகுதியில் நாம் விவாதித்ததைப் பற்றி நீங்கள் சிந்தித்தால் நாம் எப்போதும் உறவை du ஏதோ ஒன்றுக்கு சமமாக வளர்த்துக் கொள்கிறோம் dh எதையாவது சமமாக அல்லது ஏதோவொன்றுக்கு சமமாக ds இதன் பொருள் பண்புகளில் ஏற்படும் மாற்றத்தைப் பற்றி நாம் எப்போதும் பேசுகிறோம் எந்தவொரு சுழற்சி பகுப்பாய்வு அல்லது செயல்முறை உறவிலும் இந்த பண்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து நாம் எப்போதும் கவலைப்பட வேண்டும் எனவே இந்த முழுமையான எண்களை வழங்கும்போது சில குறிப்புகள் எப்போதும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இப்போது இந்த அட்டவணைகள் பெறப்பட்ட அல்லது செங்கல் மற்றும் போல்ஸ் புத்தகத்தில் உருவாக்கப்பட்டுள்ள பொதுவான தேர்வு என்னவென்றால் வெப்பநிலையின் பொதுவான தேர்வு 0 01 0C மற்றும் பொதுவான அழுத்தம் வளிமண்டல அழுத்தம் இப்போது இந்த குறிப்பிட்ட வெப்பநிலை மதிப்பை நீங்கள் படித்தீர்களா 0 01 0C இது நீரின் மூன்று புள்ளி ஆகும் எனவே பொதுவாக இந்த மூன்று புள்ளி வெப்பநிலையை ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்கிறோம் இருப்பினும் யாராவது ஒரு அட்டவணையை உருவாக்கினால் வேறு சில வெப்பநிலையை குறிப்புகளாகத் தேர்ந்தெடுத்தால் இந்த மதிப்புகளில் சில வித்தியாசங்கள் இருக்கும் இதேபோன்ற தரவு அட்டவணைகள் வேறு எந்த பொருட்களுக்கும் எப்போதும் கிடைக்கின்றன இங்கே நாம் எல்லாவற்றையும் விவாதித்தோம் நீர் தொடர்பான அனைத்து சிக்கல்களையும் தீர்த்துக் கொண்டோம் ஆனால் வேறு எந்த சொத்தின் அடிப்படையிலும் நீங்கள் தீர்க்க முடியும் −40 0C இன் குறிப்பைப் பயன்படுத்தும் R134a ஐப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அவற்றின் சொந்த விருப்பத்தேர்வு குறிப்பு உள்ளது இதேபோல் எல்லாவற்றையும் அவற்றின் சொந்த குறிப்பு வெப்பநிலை மற்றும் குறிப்பு தேர்வு ஒரே அட்டவணையில் ஒரு மூலத்திலிருந்து மற்றொரு மூலத்திற்கு மாறுபடலாம் இது எண்களில் சிறிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் X1 மற்றும் X2 வெளிப்பாடுகளை நீங்கள் பார்த்தால் போன்ற வித்தியாசம் இங்கே நாம் எப்போதும் கணக்கிடுகிறோம் u1 - u0 இதன் மூலம் இதற்கான குறிப்பு தேர்வின் விளைவை மறுக்கிறோம் எனவே முழுமையான மதிப்பு மாறக்கூடும் ஆனால் எங்கள் குறிப்பு தேர்வு ஒரே மாதிரியாக இருப்பதால் நடைமுறை வெப்ப இயக்கவியல் கணக்கீடுகளில் குறிப்பு தேர்வு பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை எனவே இது ஒரு அம்சம் மற்றும் மற்ற அம்சம் இந்த குறிப்பிட்ட தொகுதியைக் கொண்டிருப்பதற்கான நோக்கத்திற்கு உங்களை மீண்டும் அழைத்துச் செல்ல விரும்புகிறேன் இந்த அட்டவணைகள் அனைத்தையும் பற்றி விவாதிக்க அல்லது இந்த அட்டவணைகளின் பயன்பாட்டைக் கற்றுக்கொள்வதன் அவசியம் என்ன என்பதை காண்போம் முந்தைய தொகுதியில் இந்த பொது உறவுகளை நாம் உருவாக்கியுள்ளோம் du dh ds போன்றவை ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு PvT உறவு கிடைத்தவுடன் ஒரு குறிப்பிட்ட செயல்முறையின் போது இந்த பண்புகளில் ஏற்படும் மாற்றங்களை எளிதாக கணக்கிட முடியும் என்பதை நாம் அறிவோம் ஆனால் சிக்கல் என்னவென்றால் பெரும்பாலான சூழ்நிலைகளில் PvT உறவு தெரியவில்லை அல்லது எந்தவிதமான கணித கையாளுதல்களையும் செய்ய மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம் அதனால்தான் வெப்ப இயக்கவியல் பண்பு அட்டவணைகளின் இந்த விலக்குக்கு நாம் செல்ல வேண்டும் இப்போது நீங்கள் சுருக்கப்பட்ட திரவ அல்லது நிறைவுற்ற கலவையுடன் கையாளும் வரை அது நன்றாக இருக்கும் ஆனால் சூப்பர்ஹீட் நீராவி நிலைக்கு அட்டவணைகளின் பயன்பாடு சில நேரங்களில் மிகவும் சிரமமாக இருக்கும் ஒவ்வொரு அழுத்தத்திற்கும் சூப்பர் ஹீட் நீராவிக்கு வேறு அட்டவணை இருக்கக்கூடும் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவற்றில் ஜோடி ஏற்கனவே இங்கே திரையில் காட்டப்பட்டுள்ளது போல 1 MPa மற்றும் 0 2 MPa க்கு இதேபோல் ஒவ்வொரு அழுத்தத்திற்கும் நாம் வேறுபட்ட வெப்ப இயக்க அட்டவணையை வைத்திருக்க முடியும் உங்களிடம் 200 kPa மற்றும் 400 kPa அட்டவணைகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஆனால் 300 அல்லது 350 kPa க்கு அட்டவணை இல்லை ஆனால் நீங்கள் உண்மையில் 350 kPa உடன் தொடர்புடைய பண்புகளை கணக்கிட வேண்டும் நீங்கள் ஏதேனும் தோராயமாக ஒன்றைச் செய்ய வேண்டியிருக்கலாம் சராசரியாக இரண்டு அட்டவணைகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது 200 மற்றும் 400 kPa மதிப்புகளுக்கு இடையில் ஒருவித இடைக்கணிப்புக்கு செல்ல வேண்டியிருக்கலாம் இது மீண்டும் பிழை சிக்கலை ஏற்படுத்தும் எனவே வாயு பகுதி குறிப்பாக சூப்பர்ஹீட் நீராவி நிலையாக இருப்பதால் வேலை செய்வதற்கு ஏற்ற சில PvT உறவைக் கண்டுபிடிக்க முடிந்தால் அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும் அதனால்தான் நாம் அடிக்கடி நிச்சயமாக அட்டவணைகள் எங்களுடன் கிடைக்கின்றன ஆனால் அட்டவணைகள் கிடைக்கும்போது கூட இந்த சமன்பாடுகள் அட்டவணையுடன் ஒப்பிடக்கூடிய மதிப்புகளைக் கொடுக்கும் திறன் உள்ளதா என்பதைச் சரிபார்க்க ஒருவித வடிவ சமன்பாட்டை உருவாக்குவதற்கு நாம் செல்லலாம் அவை கொடுக்க முடிந்தால் வடிவங்களின் சமன்பாட்டிற்கு மாற்றீடு எதுவும் இல்லை இதுபோன்ற பருமனான அட்டவணையைப் பயன்படுத்துவதைத் தவிர்த்து சிறிய சமன்பாடுகளை நேரடியாகப் பயன்படுத்தலாம் மேலும் வாயுக்களுக்கு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய எளிமையான வடிவ சமன்பாடு வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு ஆகும் இப்போது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு உங்களுக்கு நன்கு தெரியும் ராபர்ட் பாயில் நிகழ்த்திய சோதனைகளைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு நாம் வெற்றிடத்தை அணுகும்போது குறைந்த அழுத்த மட்டத்தில் எந்தவொரு பொருளின் அழுத்தமும் அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகுதியாக எழுதினால் அது அழுத்தத்திற்கு நேர்மாறான விகிதாசாரமாகும் இதேபோல் ஜே சார்லஸ் மற்றும் ஜே கே லுசாக் ஆகியோரின் சோதனையானது குறைந்த அழுத்த மட்டங்களில் குறைந்தபட்சம் குறிப்பிட்ட அளவையாவது முழுமையான வெப்பநிலைக்கு நேரடியாக விகிதாசாரமாக இருப்பதைக் காட்டுகிறது எனவே இவை இரண்டும் இணைந்தால் நாம் இவ்வாறு எழுதலாம் அல்லது விகிதாசாரத்தின் மாறிலியை அறிமுகப்படுத்துதல் எங்கே R என்பது விகிதாசாரத்தின் நிலையானது அல்லது PV RT வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டின் மிகவும் பிரபலமான வடிவம் இது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது உண்மையில் வாயு அடர்த்தி மிகவும் குறைவாக இருக்கும்போது மிகவும் ஐடியல்மயமாக்கலாகும் பின்னர் வாயுக்கள் இதை மிகவும் துல்லியமாக பின்பற்றுகின்றன பொதுவான வளிமண்டல நிலைமைகளின் கீழ் ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் நைட்ரஜன் அனைத்து மந்த வாயு போன்ற சில வாயுக்கள் 1 துல்லியத்திற்குள் இவற்றைப் பின்பற்றுகின்றன இருப்பினும் உயர் அழுத்த நீராவி கார்பன் டை ஆக்சைடு போன்ற பொருட்கள் அவை சாதாரண வளிமண்டல நிலையில் இதைப் பின்பற்றுவதில்லை அதனால்தான் இந்த வகையான காட்சிகளுக்கு இது மிகவும் துல்லியமாக இருக்காது இப்போது இந்த சமன்பாட்டிற்கான பல மாற்று வடிவங்களும் கிடைக்கின்றன ஆனால் இந்த R வாயு மாறிலி என்பதை இங்கே கவனிக்க வேண்டியது அவசியம் இது ஒவ்வொரு வாயு பொருளின் சிறப்பியல்பு ஆகும் ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் சொந்த மதிப்பு R உள்ளது அதேசமயம் R பட்டை எப்போதாவது Ru என்றும் எழுதப்படுகிறது என்பது உலகளாவிய வாயு மாறிலி இது ஒரு நிலையான மாறிலி இப்போது உலகளாவிய வாயு மாறிலியின் மதிப்பு என்ன இது 8 314 kJkmol K க்கு சமம் R க்கான SI அலகு kJkg K ஆகும் இந்த அலகுகளைப் பற்றி மிகவும் கவனமாக இருங்கள் உலகளாவிய வாயு மாறிலியைப் பொறுத்தவரை இது வகுப்பில் கிலோ மோல் ஆகும் அதேசமயம் வாயு மாறிலிக்கான வகுப்பில் கிலோ என்று சொல்கிறோம் இப்போது இருவருக்கும் என்ன தொடர்பு R இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது எங்கே M மூலக்கூறு எடை மூலக்கூறு எடையின் அலகு என்றால் என்ன மேலே குறிப்பிடப்பட்ட எண்ணுக்கு சமமான மூலக்கூறுகளின் எண்ணிக்கையைக் கொண்டிருக்கும் பொருளின் பெருந்திறலிற்கான மூலக்கூறு எடை இப்போது இதன் அலகு என்ன இங்கே நாம் ஒரு பெருந்திறளைப் பற்றி பேசுகிறோம் அதாவது kgkmol என்பது M க்கான அலகு எங்கிருந்து இந்த அலகு R க்கு கிடைத்தது அதன்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் சொந்த மதிப்புகள் உள்ளன R bar மதிப்பு உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு பொருளின் மூலக்கூறு எடையை நீங்கள் அறிந்தவுடன் அந்த பொருளின் வாயு மாறியின் மதிப்பை எளிதாகக் கணக்கிடலாம் இந்த தீர்வைப் பயன்படுத்தி இந்த சமன்பாடு நிலையின் பல மாற்று வடிவங்களையும் உருவாக்கலாம் வைத்துக்கொள்வதைப் போல நம்மிடம் உள்ளது Pv RT நாம் இருபுறமும் பெருந்திறலுடன் பெருக்கினால் அதாவது எழுதுகிறோம் P m RT எனவே என்றால் என்ன அது மொத்த அளவு அதனால் PV mRT வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டின் மற்றொரு பொதுவான வடிவம் உலகளாவிய வாயு மாறிலியைப் பயன்படுத்தும் இடத்தில் மற்றொரு வடிவம் சில நேரங்களில் பயன்படுத்தப்படுகிறது நமக்கு இது தெரியும் இப்போது இதற்கான உறவை இங்கே பயன்படுத்தினால் Pv RT அது எங்கே M என்பது மூலக்கூறு எடை R bar என்பது உலகளாவிய வாயு மாறிலி ஆனால் இந்த வழியைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக இந்த சமன்பாட்டின் இருபுறமும் இந்த சமன்பாட்டை மீண்டும் பெருந்திறலுடன் பெருக்கினால் நாம் எழுதுகிறோம் எங்கே m என்பது பொருளின் நிறை M என்பது மூலக்கூறு எடை இது ஒரு யூனிட் மோலுக்கு நிறை பின்னர் இது என்னவாக இருக்கும் இது இருக்கும் எங்கே n என்பது சம்பந்தப்பட்ட உளவாளிகளின் எண்ணிக்கை அதாவது எனவே இது உலகளாவிய வாயு மாறிலியின் அடிப்படையில் எழுதப்பட்ட வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டின் மற்றொரு மாற்று வடிவமாகும் எனவே சதுர அடைப்புக்குறிக்குள் நான் சூழ்ந்திருக்கும் இந்த மூன்று வடிவங்களும் அவை ஒருவருக்கொருவர் சமமானவை அவற்றில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் உண்மையில் சில நேரங்களில் நாம் இதை மற்றொரு மாற்று வடிவத்திலும் எழுதுகிறோம் இதை நாம் இவ்வாறு வெளிப்படுத்துகிறோம் எங்கே v bar Vn என்பது மோலார் குறிப்பிட்ட தொகுதி ஒரு யூனிட் மோலுக்கு குறிப்பிட்ட தொகுதி பொதுவாக குறிப்பிட்ட அளவை ஒரு யூனிட் பெருந்திறலிற்கு தொகுதி என வரையறுக்கிறோம் ஆனால் இங்கே நாம் ஒரு யூனிட் மோலுக்கு தொகுதி பற்றி பேசுகிறோம் அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் நாம் பயன்படுத்த வேண்டிய இந்த ῡ பார் சின்னம் அதனால்தான் இதை இங்கே அறிமுகப்படுத்துகிறேன் எனவே இது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு மிகவும் எளிமையான வடிவம் பயன்படுத்த மிகவும் எளிதானது மற்றும் எந்தவொரு பொருளுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருந்தால் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை பற்றிய அறிவிலிருந்து அதன் அளவை நாம் எளிதாக அல்லது நேர்மாறாக கணக்கிடலாம் உதாரணமாக நைட்ரஜனின் உதாரணத்தை எடுத்துக் கொண்டால் சொல்லுங்கள் 300 K என்ற நிலையில் நான் உங்களுக்கு நைட்ரஜனைக் கொடுத்துள்ளேன் அதனுடன் தொடர்புடைய அளவு 0 01 m3 ஆகும் இந்த நிலையில் நைட்ரஜனின் அழுத்தத்தை கணக்கிட உங்களிடம் கேட்கப்பட்டுள்ளது நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும் சிறந்த வாயு உறவைப் பயன்படுத்தி நம்மிடம் மற்றும் இப்போது T மற்றும் v இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன T 300 K நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் இது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு இந்த T முழுமையான வெப்பநிலை முந்தைய வெப்ப இயக்க அட்டவணைகளைப் போலவே நாம் செல்சியஸில் T ஐப் பயன்படுத்துகிறோம் ஆனால் இங்கே நீங்கள் SI அலகுப்படி கெல்வினில் இருக்கும் முழுமையான அலகுக்கு T ஐப் பயன்படுத்த வேண்டும் இப்போது T 300 K v 0 01 m3 நைட்ரஜனுக்கு R என்றால் என்ன இப்போது நைட்ரஜனுக்கான R R bar யாக இருக்கும் நைட்ரஜனின் மூலக்கூறு எடை ஏறக்குறைய 28 சரி மேசையிலிருந்து சரிபார்க்நிலையின் ும் என்னிடம் அட்டவணை உள்ளது எனவே முந்தைய வகுப்பில் நான் காட்டிய அதே அட்டவணை இங்கேயும் இந்த அட்டவணையின் ஸ்னாப்ஷாட்டை மட்டுமே காண்பிக்கிறேன் எனவே நைட்ரஜனைப் பொறுத்தவரை அதன் சரியான மூலக்கூறு எடை 28 013 kgkmol ஆகும் எனவே இதைக் கணக்கிட்டால் நைட்ரஜனுக்கான R இருக்கும் 0 2968 kJkgK எனவே அழுத்தம் இருக்கும் 1 ×10 2 என்பது குறிப்பிட்ட தொகுதி நாம் எல்லாவற்றையும் SI யூனிட்டாக மாற்றியிருப்பதால் இப்போது நீங்கள் கணக்கீடு செய்யலாம் இதற்காக நீங்கள் எண்களைப் பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் இந்த வழியில் நாம் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டை எளிதாகப் பயன்படுத்தலாம் ஆனால் சிக்கல் என்னவென்றால் நான் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் மிகக் குறைந்த அடர்த்தி கொண்ட வாயுக்களைக் கையாளும் போது மட்டுமே இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ துல்லியமாகக் காணப்படுகிறது நாம் அதிக அழுத்தங்களுக்கு அல்லது குறைந்த வெப்பநிலைக்குச் செல்வதால் வாயு அடர்த்தி அதிகரித்துக்கொண்டே இருப்பதால் அது விலகத் தொடங்குகிறது அதாவது அடர்த்தி குறைவாக இருக்கும் வரை அழுத்தம் குறைவாக அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் வரை வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு மிகவும் துல்லியமானது என்று கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் மற்ற நிலையில் இந்த அட்டவணையைப் பின்பற்றுவதன் மூலம் இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியாது இங்கே இந்த அட்டவணையில் நாம் ஒரு Tv வரைபடத்தைக் காட்டுகிறோம் இது தண்ணீருக்கான மிகவும் நிலையான Tv வரைபடம் எனவே அனைத்து கிடைமட்ட நிலையான அழுத்தக் கோடுகளும் காட்டப்படுவதை நீங்கள் காணலாம் இந்த இளஞ்சிவப்பு கோடுகள் நிலையான அழுத்தக் கோடுகள் அவை குவிமாடத்தின் உள்ளே கிடைமட்டமாக இருக்கின்றன ஆனால் அவை தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றன இது 100 kPa க்கானது இது 5 MPa க்கானது இந்த வழியில் நமக்கு பல நிலையான அழுத்த கோடுகள் உள்ளன இங்கே 20 8 போன்ற வெவ்வேறு நோடல் புள்ளிகளில் காட்டப்பட்ட மதிப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த 0 01 இங்கே இவை உண்மையில் பிழை நாம் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் அல்லது இங்கே இந்த மதிப்புகளைப் பயன்படுத்தினால் இங்கே கணக்கிடப்பட்ட இந்த பிழை ஆனது இது பிழை இந்த எண்கள் இங்கே 17 3 6 0 மற்றும் 7 6 போன்றவை இங்கே காட்டப்பட்டுள்ளன இப்போது இந்த அட்டவணையை கவனமாக அல்லது இந்த பிழை மதிப்புகள் அனைத்தையும் பாருங்கள் நிறைவுற்ற நீராவி நிலையிலிருந்து தொடங்கி மிக உயர்ந்த வெப்பநிலை நிலைகள் வரை கொடுக்கப்பட்ட அழுத்தத்திற்கு பிழை மதிப்புகள் அனைத்தும் காண்பிக்கப்படுகின்றன 100 kPa ஐப் போலவே நாம் 100 kPa வரியைப் பின்பற்றினால் இவை நிறைவுற்ற நீராவி நிலை நீங்கள் சொல்லக்கூடிய இடத்தில் 1 6 பிழை உள்ளது நாம் இங்கே மேலே செல்லும்போது நாம் 200 0C ஐக் கொண்டிருக்கிறோம் நமக்கு 0 5 பிழை உள்ளது மேலும் 500 0C க்கு மேலே செல்லும்போது பிழை 0 1 ஆகும் எனவே நாம் அதிக வெப்பநிலைக்குச் செல்லும்போது பிழை குறைந்து வருகிறது எனவே வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்துவது மிகவும் தர்க்கரீதியானது இதேபோல் வேறு ஏதேனும் வரிகளைப் பின்பற்றினால் 1 MPa க்கு எனவே பிழை 7 6 மற்றும் 6 நிறைவுற்றதாக இருக்கும் நிறைவுற்ற நீராவி நிலையில் 7 6 மற்றும் வெப்பநிலையில் சிறிய அதிகரிப்புடன் 6 ஆனால் அந்த 500 0C க்குச் சென்றதும் அது 0 8 மட்டுமே எனவே 500 0C இல் இருந்தால் நாம் 1 பிழையை அறிமுகப்படுத்திய வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தி பண்பு அல்லது குறிப்பிட்ட நீராவியின் அளவை மதிப்பிடுவதற்கு சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தினால் அதாவது இங்கே புள்ளியிடப்பட்ட கோட்டின் வலது புறத்தில் காட்டப்பட்டுள்ள பிங்க் மண்டலத்திற்கு பிழை மிகவும் குறைவாக உள்ளது இது ஒரு மண்டலமாகும் இதற்காக வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டை நீர் நீராவிக்காகவும் அதன் சொத்தை மதிப்பிடுவதற்கும் பயன்படுத்தலாம் குறிப்பிட்ட தொகுதி இருப்பினும் அதே வரைபடத்தின் இடது புறத்தில் நாம் இயங்கினால் பிழைகள் மிக அதிகமாக இருக்கும் பிழைகள் 20 17 56 வரம்பில் இருக்கலாம் எனவே நாம் பேசும் மிகப் பெரிய பிழைகள் எனவே இந்த குறிப்பிட்ட மண்டலத்தில் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போது பிழை எங்கே மிகப்பெரியது நீங்கள் கவனமாகக் கவனித்தால் குறைந்த அடர்த்தி நிகழ்வுகளுக்கு முந்தைய ஸ்லைடில் நான் குறிப்பிட்டுள்ளேன் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டிற்கு நாம் செல்லலாம் குறைந்த அடர்த்தி என்பது குறைந்த அழுத்தம் அதிக வெப்பநிலை மற்றும் எந்தவொரு நிலையான அழுத்தத்தையும் பின்பற்றுதல் என்பதோடு நாம் அதிக வெப்பநிலைக்குச் செல்லும்போது பார்க்க முடியும் பிழை குறைகிறது 600 0C ஐப் போலவே இந்த அழுத்தம் நிலைகளுக்கு பிழை உண்மையில் 0 ஆகிறது இருப்பினும் நீங்கள் சொல்ல நகரும் போது நாம் 10 MPa என்ற அழுத்த நிலைக்குச் சென்றிருக்கிறோம் பின்னர் நீங்கள் 600 0C யிலும் கூட சொல்லலாம் 10 MPa வரி குறிப்பிட்ட அளவின் மதிப்பில் 5 பிழையைக் காட்டுகிறது இது மிகவும் பெரிய பிழை ஆகும் எனவே நாம் அதிக அழுத்தங்களுக்குச் செல்லும்போது ஐடியல் வாயு சமன்பாட்டின் பயன்பாட்டின் மூலம் மிக மோசமான முடிவைப் பெறுகிறோம் எனவே இந்த மண்டலத்தில் ஐடியல் வாயு சமன்பாடு நிலையை நாம் பயன்படுத்தக்கூடாது ஆனால் இந்த குறிப்பிட்ட தளத்தில் நாம் நிச்சயமாக பயன்படுத்தலாம் எனவே நாம் மிகக் குறைந்த அடர்த்தி கொண்ட வாயுவைக் கையாளும் போது மட்டுமே அதாவது உயர் வெப்பநிலை மற்றும் குறைந்த அழுத்தத்தில் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் ஆனால் அதிக வெப்பநிலை என்றால் எவ்வளவு அதிகமானது ஒரு குறைந்த அழுத்தம் என்றால் எப்படி குறைவாக இருக்க வேண்டும் அது நாம் கணக்கிட வேண்டிய ஒன்று ஆகும் மேலும் இது நீராவிக்கு இங்கே காட்டப்பட்டுள்ளது ஆனால் எந்த வகையான வாயு பொருட்களுக்கும் இது பொருந்தும் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்ஸிஜன் போன்ற பொதுவான அல்லாத மின்தேக்கி வாயுக்களைப் போலவே மிகவும் பொதுவான குளிரூட்டல் மற்றும் நீராவிகள் போன்றவை நாம் ஒருவித பொதுவான அளவுகோல்களை வரையறுக்க வேண்டும் மேலும் அந்த அளவுகோலை வரையறுக்க அமுக்கக்கூடிய காரணி எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் அமுக்கத்தை வரையறுக்க வடிவத்தின் மாற்றியமைக்கப்பட்ட சமன்பாட்டை நாம் வரையறுக்கிறோம் மற்றும் இந்த Z அமுக்கக்கூடிய காரணி என்று அழைக்கப்படுகிறது இப்போது இதை நாம் ஒப்பிடும்போது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டை மட்டுமே ஒப்பிட்டுப் பார்த்தால் இப்போது இந்த விஷயத்தில் உங்கள் Z எவ்வளவு நிச்சயமாக Z 1 எனவே நீங்கள் Z 1 ஐ அறிந்தால் நாம் வடிவத்தின் ஒரு சிறந்த வாயு சமன்பாட்டைப் பற்றி பேசுகிறோம் எனவே ஒரு குறிப்பிட்ட வடிவ புள்ளியில் Z இன் மதிப்பு 1 க்கு மிக அருகில் இருந்தால் நீங்கள் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் அந்த பொருளின் நிலை Z 1 இலிருந்து வெகு தொலைவில் இருந்தால் அதைப் பயன்படுத்துவது தர்க்கரீதியானதல்ல Z க்கு ஒரு மாற்று வரையறை உள்ளது இதைப் போலவும் நாம் பயன்படுத்தலாம் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் சரியாக எழுதினால் நாம் எழுத வேண்டும் மற்றும் அல்லது அதனால் அல்லது Z 1 ஆக இருக்கும்போது உண்மையான குறிப்பிட்ட தொகுதி ஐடியல் குறிப்பிட்ட தொகுதிக்கு அல்லது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைத் தொடர்ந்து கணக்கிடப்பட்ட குறிப்பிட்ட தொகுதிக்கு நியாயமானதாக இருக்கும் Z ஆனது 1 இலிருந்து மாறுபடும் போது இந்த உண்மையான குறிப்பிட்ட தொகுதி இதற்கான சிறந்த மதிப்பிலிருந்து விரைவாக மாறிக்கொண்டே இருக்கும் ஆகவே ஐடியல் வாயுவுக்கு Z 1 வடிவத்தின் ஐடியல் வாயு சமன்பாட்டை உண்மையாகப் பின்பற்றாத உண்மையான வாயுக்களுக்கு உங்கள் Z 1 ஐ விட அதிகமாகவோ அல்லது 1 ஐ விடக் குறைவாகவோ இருக்கலாம் என்று நாம் எளிதாகக் கூறலாம் சிலவற்றில் மிகவும் தடைசெய்யப்பட்டுள்ளது வழக்குகள் 1 க்கு மிக நெருக்கமாக இருக்கலாம் அங்கு நாம் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டிற்கு கண்மூடித்தனமாக செல்லலாம் ஆனால் இந்த ஐடியல் வாயு சமன்பாட்டை நாம் எப்போது பயன்படுத்த வேண்டும் எப்போது இல்லை நாம் அடையாளம் காண்கிறோம் அதற்காக நாம் பொதுமைப்படுத்தப்பட்ட சுருக்க விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறோம் இங்கே காட்டப்பட்டுள்ள விளக்கப்படம் பொதுமைப்படுத்தப்பட்ட சுருக்க விளக்கப்படம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இந்த விளக்கப்படம் தண்ணீருக்காக மட்டுமல்ல இங்கு பட்டியலிடப்பட்டுள்ள அனைத்து பொருட்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ளது விளக்கப்படத்தின் விளக்கத்திற்குச் செல்வதற்கு முன் நான் இரண்டு அளவுருக்களை வரையறுக்க விரும்புகிறேன் ஒன்று PR இது குறைக்கப்பட்ட அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது அது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது எங்கே P என்பது அவர் நிலவும் அழுத்தம் Pcr என்பது அந்த பொருளின் முக்கியமான அழுத்தம் இதேபோல் குறைக்கப்பட்ட வெப்பநிலை TR நாம் இவ்வாறு வரையறுக்கலாம் மீண்டும் இது குறைக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட வடிவ புள்ளியில் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் தொடர்புடைய முக்கியமான மதிப்புகளால் வகுக்கப்பட்டுள்ளன அடிப்படையில் பரிமாணமற்ற தங்களுக்கு அவை PR மற்றும் TR பரிமாணமற்றதாக இருக்கும் அங்கிருந்து நாம் ஒருவித பொதுமைப்படுத்தலைக் காணப் போகிறோம் பொதுவான நடத்தை என்பது இந்த விளக்கப்படத்தைப் பாருங்கள் செங்குத்து அச்சில் உங்களுக்கு Z உள்ளது இங்கே இந்த v என்பது vactual கிடைமட்ட அச்சில் நீங்கள் அழுத்தத்தைக் குறைத்துள்ளீர்கள் மேலும் அவை ஒவ்வொன்றும் காட்டப்படும் இந்த இளஞ்சிவப்பு கோடுகள் ஒவ்வொன்றும் TR ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு ஒத்திருக்கும் குறிப்பிட்ட TR 2 என்று நான் வட்டமிட்டதைப் போல இது TR 1 2 க்கு சமம் இது TR 1 க்கு இந்த வழியில் நாம் வெவ்வேறு வகையான வரிகளைப் பெறலாம் தேவைப்பட்டால் TR 1 க்கும் கீழே வரலாம் இப்போது மதிப்புகளைப் பாருங்கள் உங்கள் அமைப்பு அல்லது இங்கே வாயு பொருள் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பின்பற்றுகிறது என்றால் Z இன் மதிப்பு என்னவாக இருக்க வேண்டும் Z 1 ஆக இருக்க வேண்டும் எனவே இது உங்கள் Z 1 ஆகும் அதாவது வரி பின்பற்றுகிறதா அல்லது அழுத்தத்தில் மாற்றத்துடன் உங்கள் பொருள் இந்த குறிப்பிட்ட வரியைப் பின்பற்றுகிறதென்றால் அது சிறந்த வாயு நடத்தைக்கு மிக அருகில் உள்ளது ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் கீழ் நடப்பதில்லை அது அதற்கு நியாயமானதாக இருக்கிறது ஆனால் சில நிபந்தனைகளின் கீழ் இதிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது இந்த வரம்புகளைப் போலவே அவை 1 இலிருந்து வெகு தொலைவில் உள்ளன எனவே நாம் கருதினால் z ஒரு அளவுகோலை வைக்கவும் z என்பது 0 9 வரை நிலையின் ுப்படுத்தப்படும் வரை நாம் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் இந்த குறைக்கப்பட்ட அழுத்தத்தின் மிகக் குறைந்த மதிப்புக்கு மட்டுமே z 0 9 என்ற வரம்பைக் கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் குறைக்கப்பட்ட அழுத்தத்தின் மிகக் குறைந்த மதிப்புக்கு அது அந்த 1 க்கு மிக அருகில் உள்ளது அதாவது இந்த குறிப்பிட்ட குழுவில் மட்டுமே இது நியாயமான 1 உடன் நெருக்கமாக உள்ளது அங்கு முக்கியமான அழுத்தம் முக்கியமான அழுத்தத்துடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவு ஆகும் எனவே உண்மையில் இரண்டு சூழ்நிலைகள் இருப்பதை நாம் காணலாம் நாம் அடையாளம் காண முடியும் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் உங்கள் வழக்கு நம்பர் ஒன் வழக்கு என்று சொல்லுங்கள் இந்த குறைக்கப்பட்ட அழுத்தம் 0 ஐ நெருங்குகிறது இது மிகவும் சிறியது அல்லது நெருங்குவதற்கு பதிலாக இருந்தால் எனவே நாம் எழுதினால் குறைக்கப்பட்ட அழுத்தம் முக்கியமான அழுத்தத்துடன் ஒப்பிடும்போது மிகக் குறைவு பின்னர் z என்பது 1 க்கு மிக அருகில் இருக்கும் சூழ்நிலையைப் பெறுகிறது எந்த வெப்பநிலையிலிருந்தும் சுயாதீனமாக இருக்கும் இரண்டாவது அளவுகோல் வழக்கு வெப்பநிலையை அடிப்படையாகக் கொண்டது நீங்கள் பார்க்கலாம் TR 2 இந்த குறிப்பிட்ட வரியைப் பற்றி நான் பேசும் முழு வரிகளும் முழு வரைபடமும் நியாயமான முறையில் 1 க்கு அருகில் உள்ளது பெரிய அழுத்த மதிப்புகளுக்கு Z எப்போதும் 0 95 க்கு கீழே அதிகரித்து வருவதாக நான் நினைக்கவில்லை எனவே இந்த முழு அழுத்த வரம்பிலும் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைத் தொடர்ந்து கணக்கிடப்பட்ட மதிப்புகளுக்கு மிக நெருக்கமான குறிப்பிட்ட தொகுதி மதிப்புகள் எனவே வெப்பநிலை அல்லது TR மிக அதிகமாக இருக்கும்போது ஒரு வாய்ப்பு உள்ளது பின்னர் நாம் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் எனவே இரண்டாவது அளவுகோல் TR 2 ஐ விட அதிகமாக உள்ளது அல்லது 2 க்கு சமமாக சொல்லலாம் எனவே PR அதிக சமம் அல்லது PR மிகச் சிறியது 1 ஐ விடக் குறைவானது இது எந்த வெப்பநிலையிலும் பொருந்தும் அதேசமயம் TR அதிகமானது 2 க்கு சமம் இது எந்த வகையான அழுத்த மதிப்புகளுக்கும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ உண்மை எனவே இந்த இரண்டு சூழ்நிலைகளுக்காக நாம் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு வடிவ புள்ளி அதிலிருந்து வேறுபடுகிறது என்றால் இது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படவில்லை மாறாக வேறு ஒன்றை அடையாளம் காண்பது நல்லது எனவே இது ஒரு நிபந்தனையாகும் ஏனெனில் அழுத்தம் குறைக்கப்படுவதால் கொடுக்கப்பட்ட தொகுதியில் கிடைக்கும் வாயு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது எடை ஐடியல் வாயு நடத்தையை நெருங்குகிறது இது PR 1 எந்த வெப்பநிலையிலும் இரண்டாவது அளவுகோல் இதுதான் இந்த குறிப்பிட்ட வரம்பில் உள்ள TR போன்ற வெப்பநிலை மிக அதிகமாக இருக்கும் பொதுவாக 2 க்கு சமமாக இருக்கும் இதை நாம் பயன்படுத்தலாம் முந்தைய ஸ்லைடிற்கு விரைவாகச் சென்றால் மிகப்பெரிய விலகல்கள் இந்த குறிப்பிட்ட வரியைச் சுற்றி மிகப்பெரிய விலகல்கள் நடப்பதை நீங்கள் காணலாம் அதாவது PR 1 போது மீண்டும் வெப்பநிலை கோடுகளில் பெரிய விலகலைக் காட்டும் TR 1 இல் உள்ளது எனவே விலகல் என்பது முக்கியமான புள்ளிக்கு மிகப் பெரியது எனவே நீங்கள் முக்கியமான புள்ளியிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும்போது இந்த அளவுகோலை நீங்கள் பூர்த்திசெய்து கொண்டிருக்கும்போது நீங்கள் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் இங்கே எங்காவது முக்கியமான இடத்திற்கு நெருக்கமாக இருக்கும்போது நீங்கள் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டை பயன்படுத்தக்கூடாது பிறகு என்ன பயன்படுத்த வேண்டும் ஒரு விருப்பம் என்னவென்றால் பொதுமைப்படுத்தப்பட்ட அமுக்க விளக்கப்படத்திலிருந்து வரும் பொதுமைப்படுத்தப்பட்ட சுருக்க விளக்கப்படத்தைப் பயன்படுத்துவது இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி மதிப்புகளைக் கணக்கிடலாம் z மதிப்புகளைக் கணக்கிடலாம் மற்றும் அளவிடப்பட்ட மதிப்புகளுடன் ஒப்பிடலாம் இங்குள்ளதைப் போலவே நான் R134a பற்றிப் பேசும் பயிற்சியில் 1 MPa மற்றும் 50 0C இன் இந்த நிலைக்கு குறிப்பிட்ட தொகுதி R134a தீர்மானிக்கப்பட வேண்டும் இது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தி பொதுப்படுத்தப்பட்ட சுருக்க விளக்கப்படத்தைப் பயன்படுத்துகிறது உண்மையான மதிப்பு இதுவாக இருக்க வேண்டும் இரண்டு அணுகுமுறைகளும் எவ்வளவு பிழையை அளிக்கின்றன என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இது நான் நகலெடுத்த அட்டவணை ஆகும் இங்கே இது உங்கள் மூலக்கூறு எடை இது R இன் மதிப்பு இது முக்கியமான வெப்பநிலை இது முக்கியமான அழுத்தம் மற்றும் இது முக்கியமான புள்ளியுடன் தொடர்புடைய குறிப்பிட்ட தொகுதி இது எங்கள் விஷயத்திற்கு தேவையில்லை எனவே R134a க்கு இது முக்கியமான வெப்பநிலை 374 ஆக உள்ளது இங்கே முக்கியமான வெப்பநிலை கெல்வினிலும் மெகா பாஸ்கலில் முக்கியமான அழுத்தத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது இது 4 059 MPa ஆகும் எனவே அணுகுமுறைகளில் ஒன்றைப் பின்பற்றுவதை நாம் கணக்கிட வேண்டும் எனவே அணுகுமுறை எண் 1 ஐப் பின்பற்றினால் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைத் தொடர்ந்து குறிப்பிட்ட அளவு இங்கே உங்கள் P 1 × 106 Pa T 50 0C 323 15 K ஆக வரும் அந்த SI அலகு மாற்ற வேண்டும் R 0 08149 kJkgK அட்டவணையிலிருந்து எனவே நீங்கள் எண்களை இங்கே வைத்தால் உங்களுக்கான மதிப்பை நான் முன்பே கணக்கிட்டுள்ளேன் இங்கே உங்கள் ஐடியல் மதிப்பு இவ்வாறு வரும் ஆனால் உண்மையான ஒன்று 0 021796 எனவே தொடர்புடைய பிழை இது 20 8 வரம்பில் எங்காவது இருக்கும் எனவே நாம் பேசும் மிகப் பெரிய பிழையானது இதை நாம் அளவுகோலின் அடிப்படையில் ஒப்பிட்டுப் பார்த்தால் நீங்கள் பேசும் வெப்பநிலையை இந்த விஷயத்தில் உண்மையில் காணலாம் உங்கள் TR is 1 மற்றும் நமக்கு TR 2 எனவே PR பற்றி என்ன இங்கே உங்கள் PR 14 059 ஆக உள்ளது தோராயமாக 0 25 சுற்றி அவ்வளவு சிறியதல்ல எனவே எந்த அளவுகோலும் திருப்தி அடையவில்லை எனவே நீங்கள் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டைப் பயன்படுத்தக்கூடாது நாம் பயன்படுத்தினாலும் இது இவ்வளவு பெரிய பிழையைத் தூண்டுகிறது என்பதை நீங்கள் காணலாம் அமுக்க விளக்கப்படம் பற்றி என்ன எனவே நான் அங்கு செய்ததைப் போலவே PR க் கணக்கிடுகிறோம் 14 059 உண்மையில் இங்கே கணக்கிடப்பட்ட எண் 0 246 ஆகும் TR 323 15 374 2 மற்றும் இது 0 863 போன்றது எனவே அவற்றைக் காட்டிய பொதுமைப்படுத்தப்பட்ட சுருக்க அட்டவணையில் வைத்தால் உங்கள் Z தோராயமாக 0 84 வரும் இறுதி மதிப்பு 0 022113 ஆக வரும் கொடுக்கப்பட்ட உண்மையான மதிப்புடன் இதை ஒப்பிடலாம் இது உங்களுக்கு சுமார் 2 பிழையைத் தரும் எனவே அமுக்கக்கூடிய காரணி Z ஐத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் பிழை மதிப்பில் குறிப்பிடத்தக்க குறைப்பு எனவே இது பொதுவான அமுக்க விளக்கப்படத்தைப் பயன்படுத்தி உண்மையான குறிப்பிட்ட அளவைக் கணக்கிடக்கூடிய அணுகுமுறைகளில் ஒன்றாகும் ஆனால் இங்கே மீண்டும் நாம் ஒரு விளக்கப்படத்தைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் சாத்தியமான இரண்டாவது அணுகுமுறை வடிவத்தின் உண்மையான வாயு சமன்பாட்டை உருவாக்குவது இது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டின் அனைத்து குறைபாடுகளையும் கவனித்துக்கொள்கிறது இதன் மூலம் பொதுவான வெப்பநிலை பண்பு உறவுகளைப் பயன்படுத்துவதை நேரடியாக ஒருங்கிணைக்க முடியும் எனவே வடிவத்தின் பல உண்மையான வாயு சமன்பாடுகள் வரையறுக்கப்பட்டுள்ளன கோட்பாட்டளவில் எல்லையற்ற எண்ணிக்கையிலான சமன்பாடுகள் உள்ளன என்று நீங்கள் கூறலாம் அவற்றில் மூன்று பற்றி மட்டுமே இங்கு மிக விரைவாக பேசுவோம் வான் டெர் வால் வடிவத்தின் சமன்பாட்டை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் உண்மையாகச் சொல்வதானால் நான் இந்த V ஐ சிறிய v ஆக எழுதியிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் எழுதும் முறை இதுதான் வான் டெர் வால்ஸ் வடிவ சமன்பாடு படிவம் ஒரு நிலையான வடிவம் என்று உங்களுக்குத் தெரியும் இது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டின் இரண்டு முக்கியமான குறைபாடுகளைக் கவனித்துக்கொள்கிறது ஒன்று வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு என்பது இடைமுக சக்திகளை முற்றிலும் புறக்கணிக்கிறது இது av2 சதுரம் ஒரு மாறிலி என்பது எப்படியாவது இடை மூலக்கூறு சக்திகளை எதிர்கொள்ள பயன்படும் ஒரு சொல் இரண்டாவதாக வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு வாயு மூலக்கூறுகளின் அளவை புறக்கணிக்கிறது இது இந்த வார்த்தையால் சிறிய b இப்போது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு பொருந்தக்கூடிய நிலைமைகளைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் மிகக் குறைந்த அழுத்தம் மிகக் குறைந்த அழுத்தம் என்பது நீங்கள் கையாளும் அளவோடு ஒப்பிடும்போது மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மிகக் குறைவாக இருக்கும் என்பதாகும் எனவே நாம் உண்மையில் மூலக்கூறுகளின் அளவையும் புறக்கணிக்க முடியும் மேலும் இடைக்கணிப்பு ஈர்ப்பும் நாம் மிக அதிக வெப்பநிலைக்குச் செல்லும்போது இதே விஷயம் பொருந்தும் இருப்பினும் PR மிகவும் சிறியதாகவும் TR 2 ஆகவும் இருக்கும் இந்த நிலைமைகளில் நீங்கள் செயல்படாதபோது இந்த வான் டெர் வால் வடிவ சமன்பாட்டில் இது செய்யப்படுகிறது என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போது இந்த a மற்றும் b இன் மதிப்பை எவ்வாறு பெறுவது இதைச் செய்வதற்கான கணித வழி உள்ளது இந்த வரைபடத்தையும் நான் முன்பு காட்டியுள்ளேன் Pv விமானத்தில் சமவெப்பம் முக்கியமான வெப்பநிலையுடன் ஒத்துப்போகிறது என்பது உங்களுக்குத் தெரியும் முக்கியமான நிலையின் த்தில் ஒரு புள்ளியைக் காட்டுகிறது அதாவது நாம் இவ்வாறு எழுதலாம் அதன் இரண்டாவது வழித்தோன்றலும் கூட 0 அதாவது கொடுக்கப்பட்ட வடிவ புள்ளிக்கு இந்த a மற்றும் b இன் மதிப்புகளை உருவாக்க இந்த இரண்டு சமன்பாடுகளும் பயன்படுத்தப்படலாம் இங்கிருந்து போல நாம் எழுதலாம் இதைப் பயன்படுத்தினால் இதை வேறுபடுத்தினால் நீங்கள் என்ன பெறப் போகிறீர்கள் நம்மிடம் உள்ளது இதேபோல் இதை மீண்டும் ஒரு முறை வேறுபடுத்தினால் பின்னர் அது இருக்கும் எனவே நாம் இந்த சமன்பாடுகளை இணைத்து குறிப்பிட்ட அளவை இங்கிருந்து அகற்றினால் உண்மையில் நீங்கள் இந்த இரண்டு வெளிப்பாடுகளையும் a மற்றும் b க்காகப் பெறப் போகிறீர்கள் சிறந்த வாயு சமன்பாடு அல்லது சிறந்த வாயு மதிப்புகளைப் பயன்படுத்துகிறோம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கணித உறவை வளர்ப்பதற்காக அதை உங்களிடம் விட்டு விடுகிறேன் a மற்றும் b க்கான உறவுகளை வளர்க்க முயற்சிக்கவும் ஒரு குறிப்பு என்னவென்றால் நீங்கள் குறிப்பிட்ட அளவை இங்கிருந்து அகற்ற வேண்டும் முக்கியமான புள்ளியுடன் தொடர்புடைய அழுத்தத்தை எப்படியாவது அறிமுகப்படுத்துங்கள் எனவே முக்கியமான புள்ளி அழுத்தம் மற்றும் வெப்பநிலை மதிப்புகள் சம்பந்தப்பட்ட a மற்றும் b போன்ற வெளிப்பாடுகளை நீங்கள் பெறுவீர்கள் மேலும் R இன் மதிப்பு எனவே முக்கியமான புள்ளி மதிப்புகளை நீங்கள் அறிந்தவுடன் நீங்கள் எளிதாக மதிப்பைக் கணக்கிடலாம் a மற்றும் b இப்போது வான் டெர் வாலின் வடிவத்தின் வாயு சமன்பாடு மிகவும் துல்லியமானதல்ல நிச்சயமாக வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டுடன் ஒப்பிடும்போது மிகவும் துல்லியமானது ஆனால் இது அதன் சொந்த முரண்பாடுகளைக் கொண்டுள்ளது இது போன்ற மேம்பட்ட உறவுகளின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது பீட்டி பிரிட்ஜ்மேன் வடிவ சமன்பாடு மிகவும் பிரபலமான ஒன்றாகும் இது இதற்காக காட்டப்பட்டுள்ள வடிவம் A மற்றும் B இங்கே மேலும் இரண்டு சமன்பாடுகளுக்கு வழிவகுக்கிறது இதைக் கவனியுங்கள் ῡ இது ῡ என்பது மொத்த அளவு மோல்களின் எண்ணிக்கையால் வகுக்கப்படுகிறது எனவே இதில் எத்தனை மாறிலிகளை நீங்கள் அடையாளம் காண முடியும் வான் டெர் வாலின் வடிவ சமன்பாட்டைப் போல உங்களிடம் இரண்டு உள்ளன a மற்றும் b நீங்கள் இங்கே எத்தனை எண்னிக்கையை பார்க்க முடியும் நம்மிடம் இங்கே ஒரு c உள்ளது பின்னர் நம்மிடம் a b A0 மற்றும் B0 உள்ளன இங்கு ஐந்து மாறிலிகள் உள்ளன வெவ்வேறு வாயுக்கான மாறிலிகளின் எடுத்துக்காட்டுகளில் இதுவும் இங்கே காட்டப்பட்டுள்ளது இந்த பீட்டி பிரிட்ஜ்மேன் சமன்பாடு குறைந்தபட்சம் அடர்த்தி இருக்கும் வரை மிகவும் துல்லியமாக இருக்கும் ρcri 0 8 ஐ விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது மிகவும் துல்லியமானது வடிவத்தின் இன்னும் துல்லியமான சமன்பாடு இதுவாக இருக்கலாம் பெனடிக்ட் வெப் ரூபின் வடிவத்தின் சமன்பாடு இது வடிவம் இந்த அட்டவணை காட்டும் எட்டு மாறிலிகளை உள்ளடக்கியது இது ρcri வரை 2 5 வரை துல்லியமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எனவே இது நாம் பேசும் வெப்பநிலை வெப்பநிலை மற்றும் இதற்கான அழுத்தம் ஆகியவற்றின் மிகப் பெரிய வரம்பாகும் நிச்சயமாக இது இன்னும் பல சிக்கலானது மேலும் பல உள்ளன உண்மையில் 16 மாறிலிகளை உள்ளடக்கிய வடிவத்தின் ஸ்ட்ரோப்ரிட்ஜ் சமன்பாட்டைப் பற்றி பேசலாம் எனவே கையேடு கணக்கீட்டிற்கு இது மிகவும் கடினம் ஆனால் கணினிமயமாக்கப்பட்ட கணக்கீட்டிற்கு மிகவும் பொருத்தமானது இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்துவதற்கான ஒரு எடுத்துக்காட்டைச் சரிபார்ப்பதன் மூலம் இந்த தொகுதியை மூட விரும்புகிறோம் எனவே இங்கே எங்கள் நிலை என்னவென்றால் நீங்கள் T 175 K இல் நைட்ரஜனின் அழுத்தத்தைக் கணக்கிட வேண்டும் மற்றும் குறிப்பிட்ட அளவு வழங்கப்படுகிறது இது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு வடிவத்தின் வேண்டர் வால்ஸ் சமன்பாடு வடிவத்தின் பீட்டி பிரிட்ஜ்மேன் சமன்பாடு மற்றும் பெனடிக்ட் ஆகியவற்றைப் பயன்படுத்தி வெப் ரூபின் வடிவ சமன்பாடு ஆகும் சோதனை அளவிடப்பட்ட மதிப்பு 10 MPa என்று கண்டறியப்பட்டுள்ளது எனவே நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஒப்பிட வேண்டும் இப்போது இது நைட்ரஜனுக்கான நிலைமை நைட்ரஜனுக்கான R இன் மதிப்பு சிக்கலான வெப்பநிலை 126 2 K சிக்கலான அழுத்தம் 3 எனவே முதல் அணுகுமுறையைப் பின்பற்றுவதைக் கணக்கிடுவோம் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டிற்கு உங்கள் கணக்கீடு உங்களுக்கு 13 851 MPa ஐ வழங்கும் ஆனால் உண்மையான மதிப்பு 10 MPa ஆக இருக்க வேண்டும் இது மிகப்பெரிய அளவு 38 51 பிழையாகும் அதுவும் தர்க்கரீதியானது முக்கியமான வெப்பநிலை 126 K ஆகவும் இந்த வெப்பநிலை 175 K ஆகவும் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே நாம் TR இன் மிகப் பெரிய மதிப்பைப் பற்றி பேசவில்லை TR 1 க்கு மேலே மட்டுமே உள்ளது நாம் இப்போது வான் டெர் வால் வடிவத்தின் சமன்பாட்டைப் பின்பற்றினால் இதற்காக நீங்கள் முதலில் a மற்றும் b ஐ கணக்கிட வேண்டும் அதனால் எனவே நீங்கள் எண்களை வைத்தால் மதிப்புகளைக் கணக்கிடலாம் நமக்கு கிடைக்கும் a 0 175 மற்றும் b 0 00138 m3kg இப்போது b க்கு குறிப்பிட்ட அளவின் ஒரு அலகு உள்ளது ஏனெனில் அது நமக்குத் தெரியும் எனவே b மற்றும் v ஆகியவை குறிப்பிட்ட அளவின் ஒரே அலகு கொடுக்கின்றன ஆனால் இதன் a அலகு என்னவாக இருக்கும் ஒரு அலகு இருக்க வேண்டும் av2 அழுத்தத்தின் அலகு இருக்க வேண்டும் எனவே அலகு Pv2 க்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது இதை விரிவாக்கினால் அது kPa m6kg2 ஆக வரும் அதை விரிவாக்குவதன் மூலம் அல்லது அழுத்த அலகு அடிப்படையில் நீங்கள் எழுதலாம் எனவே இதைப் பின்பற்றுவதை நீங்கள் கணக்கிட்டால் உங்கள் P தோராயமாக இவ்வாறு வரும் P 9 471 MPa எனவே இது உண்மையான மதிப்பை விட குறைவாக வருகிறது ஆனால் இன்னும் குறைந்த அளவு பிழை 5 3 பிழை பீட்டி பிரிட்ஜ்மேன் வடிவ சமன்பாட்டிற்கும் பெனடிக்ட் வெப் ரூபின் சமன்பாட்டிற்கும் தேவையான மாறிலிகள் நைட்ரஜனுக்கான முந்தைய ஸ்லைடுகளில் கொடுக்கப்பட்டுள்ளன நீங்கள் எண்களை அங்கு வைத்து கணக்கிட முயற்சி செய்யலாம் பீட்டி பிரிட்ஜ்மேன் வடிவ சமன்பாட்டின் இறுதி முடிவை நான் உங்களுக்கு தருகிறேன் உங்கள் பி வெறும் 10 11 MPa ஆக இருக்கும் எனவே பிழை எவ்வளவு இது மிகவும் சிறியது உங்களிடம் 1 1 பிழை மட்டுமே உள்ளது அதேசமயம் நீங்கள் மூன்றாவது ஒன்றைப் பயன்படுத்தினால் பெனடிக்ட் வெப் ரூபின் இந்த விஷயத்தில் உங்கள் P 10 009 MPa ஆக இருக்கும் அதாவது 0 09 பிழையின் வரம்பில் எதையாவது பேசுகிறோம் எனவே நிச்சயமாக இது ஒன்று அல்லது நான் சொல்ல வேண்டும் இந்த பெனடிக்ட் வெப் ரூபின் சமன்பாடு மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் துல்லியமானது ஆனால் மீண்டும் இது மிகவும் சிக்கலானது ஏனெனில் இது 8 மாறிலிகளை உள்ளடக்கியது இந்த வழியில் நீங்கள் வடிவங்களின் வேறு சில சமன்பாடுகளையும் உங்கள் பாடப்புத்தகங்களிலும் காணலாம் ஏனென்றால் குறிப்பிட்ட பொருட்களுக்கான குறிப்பிட்ட பயன்பாடுகளுக்காக பல குறிப்பிட்ட சமன்பாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் நான் இங்கு விவாதித்தவை வடிவத்தின் வான் டெர் வால்ஸ் சமன்பாடு வடிவத்தின் பீட்டி பிரிட்ஜ்மேன் சமன்பாடு மற்றும் வடிவத்தின் பெனடிக்ட் வெப் ரூபின் சமன்பாடு ஆகியவை பலவகையான வாயுக்களுக்கு பொதுவாக பொருந்தும் எனவே இது எங்கள் தொகுதி எண் 3 இன் முடிவுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது அங்கு உங்கள் பொருளுடன் தொடர்புடைய தூய பொருள் மற்றும் திரவ நீராவி நிலையின் மாற்ற செயல்முறைகளைப் பற்றி நாம் விவாதித்தோம் எங்கிருந்து பண்பு வரைபடங்கள் Pv மற்றும் Tv வரைபடங்களை உருவாக்குகிறோம் நாம் ஈடுபடுகிறோம் மூன்று புள்ளி மற்றும் முக்கியமான புள்ளியின் யோசனையைப் பெறுவதற்கான திடமான நிலையின் ம் பின்னர் நிறைவுற்ற திரவ நீராவி கலவைகள் மற்றும் சூப்பர்ஹீட் நீராவி மற்றும் சுருக்கப்பட்ட திரவங்களுக்கான அட்டவணையைப் பயன்படுத்தி பண்புகளின் கணக்கீடு பற்றிப் பேசினோம் மற்றும் பல சிக்கல்களைத் தீர்த்தோம் பின்னர் இன்று வாயு நிலைகளின் குறிப்பிட்ட அளவைக் கணக்கிட பொதுவான அமுக்க விளக்கப்படத்தைப் பயன்படுத்துவது பற்றி விவாதித்தோம் வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாடு பொருந்தாது நாம் உருவாக்கக்கூடிய நிபந்தனையையும் நாம் பெற்றுள்ளோம் அல்லது வடிவத்தின் சிறந்த வாயு சமன்பாட்டையும் நாம் பயன்படுத்தக் கூடாத நிலைமைகளையும் பயன்படுத்த வேண்டும் இறுதியாக வடிவத்தின் பல்வேறு வகையான உண்மையான வாயு சமன்பாடு பற்றி நாம் விவாதித்தோம் இங்கு விவாதிக்கப்பட்ட மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது பெனடிக்ட் வெப் ரூபின் சமன்பாடு மிகவும் துல்லியமானது என்பதைக் கண்டோம் எனவே இது எங்கள் பாடத்தின் மூன்றாவது தொகுதிக்கானது நீங்கள் இப்போது எந்தவொரு பொருளின் பண்புகளையும் அடையாளம் காணும் நிலையில் இருக்கிறீர்கள் ஏனெனில் இரண்டாவது தொகுதியில் பண்புகளை கணக்கிடுவதற்கான பொதுவான உறவை நாம் உருவாக்குகிறோம் இந்த மூன்றாவது தொகுதியில் வடிவங்களின் சமன்பாடு மற்றும் பொது பண்பு அட்டவணைகள் இரண்டையும் கணக்கிட அல்லது தொடர்புடைய வெப்ப இயக்கவியல் பண்புகளின் மதிப்புகளைப் பெறுவதைப் பற்றி அறிந்து கொண்டோம் எனவே இப்போது இந்த பின்னணியுடன் அடுத்த வாரத்தில் நாம் தொடர்புடைய வெப்ப இயக்கவியல் சுழற்சிகளின் விவாதத்திற்குச் செல்வோம் அதுவரை நீங்கள் உங்கள் பயிற்சியைச் செய்கிறீர்கள் சொற்பொழிவுகளை மீண்டும் செய்யுங்கள் அல்லது திருத்தலாம் உங்களுக்கு ஏதேனும் கேள்வி இருந்தால் தயவுசெய்து எனக்கு மீண்டும் எழுதுங்கள்